தாவர மேம்பாட்டு உயிரியலின் படிப்புக்கு மீண்டும் வருக ஆய்வு செய்ய தாவர மேம்பாட்டுக்கான மூலக்கூறு மரபியல் அணுகுமுறை பற்றி நாம் இன்னும் விவாதித்து வருகிறோம் எனவே முந்தைய வகுப்பை நான் நினைவு கூர்ந்தால் தாவரத்தில் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி செயல்முறைகளைப் படிப்பதற்கான பின்னோக்கி மரபியல் அடிப்படையிலான அணுகுமுறைகளைப் பற்றி நாம் விவாதித்தோம் மேலும் ஒரு குறிப்பிட்ட மரபணுவை எவ்வாறு அடையாளம் காண்பது அதன் செயல்பாட்டைப் படிக்க ஒரு குறிப்பிட்ட மரபணுவை எவ்வாறு தேர்வு செய்வது அதன் வளர்ச்சியின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் அல்லது ஒரு குறிப்பிட்ட உறுப்பில் மற்றும் திசுவில் அதன் வேறுபாடு மற்றும் தற்காலிக மற்றும் இடஞ்சார்ந்த வெளிப்பாடு முறையை எவ்வாறு பகுப்பாய்வு செய்வது என்பதையும் நாம் விவரித்தோம் பின்னர் இந்த மரபணுவின் செயல்பாட்டு ஆய்வுக்கு முக்கியமாக இரண்டு அணுகுமுறைகளை எடுத்துள்ளோம் செயல்பாட்டு அணுகுமுறையின் ஆதாயம் மற்றும் செயல்பாட்டு அணுகுமுறையின் இழப்பு குறித்து நாம் ஆய்வு செய்துள்ளோம் இப்போது எனவே நமக்கு ஒரு மரபணு உள்ளது அதன் செயல்பாடு உள்ளது இந்த மரபணுவை டௌன்ரெகுலேட் செய்யும் போது அல்லது இந்த மரபணுவை அமைதிப்படுத்தும்போது இந்த மரபணு எந்த வகையான பினோடைப்பைக் கொண்டுள்ளது என்பதை நாம் அறிவோம் இரண்டாவதாக நம்மிடம் ஒரு பினோடைப் உள்ளது அல்லது இந்த மரபணுவை அசாதாரணமாக அதிகமாக வெளிப்படுத்தினால் என்ன நடக்கும் என்று நமக்குத் தெரியும் இப்போது மீதமுள்ள அடுத்த பகுதி என்னவென்றால் உங்களிடம் ஒரு மரபணு இருந்தால் என்ன இடைவினை அல்லது பொறிமுறை செயல் முறை என்ன ஒரு குறிப்பிட்ட மரபணு ஒரு குறிப்பிட்ட செயல்முறையை எவ்வாறு ஒழுங்குபடுத்துகிறது என்பது முக்கியம் ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி செயல்முறை பொதுவாக ஒரு மரபணுவால் கட்டுப்படுத்தப்படுவதில்லை எனவே நீங்கள் ஒத்த பினோடைப் அல்லது ஒரே பினோடைப்பைக் கொண்டிருக்கக்கூடிய பல மரபணுக்களை அடையாளம் காண முடிகிறது பின்னர் எவ்வாறு படிப்பது என்ன வகையான இடைவினை ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி செயல்பாட்டில் அந்த மரபணுக்கள் அனைத்தும் என்ன வகையான உறவைக் கொண்டுள்ளன உங்களிடம் இரண்டு மரபணுக்கள் இருக்கிறது என்று வைத்துக் கொள்வோம் இரண்டு மரபணுக்களின் ஒரே மாதிரியான பினோடைப்பைக் கொண்ட செயல்பாட்டு இழப்பு விகாரி இருந்தால் இரு மரபுபிறழ்ந்த பினோடைப்பும் ஒரே மாதிரியாக இருப்பதைக் கண்டால் முதல் கேள்வி என்னவென்றால் இரண்டு பிறழ்வுகளும் அதே மரபணுவிலா அல்லது வெவ்வேறு மரபணுவிலா இந்த சாத்தியத்தை எவ்வாறு நிராகரிப்பது மரபணு இடைவினைகளைப் படிப்பதன் மூலம் இதை நீங்கள் செய்யலாம் எனவே ஒரு விகாரி m1 மற்றும் மற்றொரு விகாரி m2 இரண்டும் ஒரே பினோடைப்பைக் கொண்டிருந்தால் இவை இரண்டும் செயல்பாட்டு இழப்பு மரபுபிறழ்ந்தவை மற்றும் பினோடைப் குறுகிய வேர் என்று வைத்துக் கொள்வோம் நான் ஒரு கலப்பை உருவாக்கினால் இரண்டு பிறழ்வுகளும் ஒரே இடத்தில் இருந்தால் என்ன நடக்கப்போகிறது ஒரு மரபணு இரண்டு இடங்களைக் கொண்டுள்ளது என்பதை நீங்கள் அறிவீர்கள் இந்த பிறழ்வுகள் ஒரே மரபணுவில் இருந்தால் இங்கே எங்காவது பிறழ்வு என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் இங்கே பிறழ்வின் தளம் வேறுபட்டிருக்கலாம் ஆனால் அதே மரபணுவில் நீங்கள் ஒரு கலப்பை உருவாக்கி எஃப் 1 தலைமுறைக்குச் சென்றால் நீங்கள் என்ன செய்யப் போகிறீர்கள் நீங்கள் ஒரு விகாரியிடமிருந்து ஒரு அலீலையும் மற்றொரு விகாரியிடமிருந்து மற்றொரு அலீலையும் பெறப் போகிறீர்கள் ஆனால் இந்த ஹீட்டோரோசைகஸ் எஃப் 1 தாவரத்தில் இரண்டு அலீல்களும் பாதிக்கப்பட்டிருக்கின்றன எனவே நீங்கள் பிறழ்ந்த பினோடைப்பைக் கொண்ட எஃப் 1 தாவரங்களைக் கொண்டிருக்கப் போகிறீர்கள் இதுபோன்ற நிகழ்வு என்றால் இந்த இரு சுயாதீன மரபுபிறழ்ந்தவைகளுக்கும் பிறழ்வு தளம் ஒரே மரபணுவில் ஒரே மரபணுவில் இருப்பதாக நீங்கள் கூறலாம் மறுபுறம் இந்த விகாரியில் பிறழ்வு மரபணு A இல் உள்ளது என்று நாம் அனுமானிக்கலாம் மற்றொரு மரபணு B உள்ளது இது அதே வளர்ச்சி செயல்பாட்டில் பங்கு வகிக்கிறது இரண்டாவது விகாரியில் பிறழ்வுகள் மரபணு B இல் இருந்தால் ஆனால் இரண்டும் ஹோமோசைகஸ் நீங்கள் அவற்றைக் கலப்பு செய்து எஃப் 1 தலைமுறைக்குச் செல்லும்போது உங்களிடம் இங்கிருந்து சீர்குலைக்கப் பட்டிருக்கும் மரபணு A ஐ பெறுவீர்கள் ஆனால் மற்றொரு தாவரத்திலிருந்து சாதாரணமான A இன் அலீலை நீங்கள் பெறுவீர்கள் இங்கே நீங்கள் இந்த தாவரத்திலிருந்து இயல்பான மரபணு B யின் அலீலைப் பெறுவீர்கள் ஆனால் இங்கே நீங்கள் குறுக்கிடப்பட்ட B யைப் பெறப்போகிறீர்கள் ஆனால் இந்த ஹீட்டோரோசைகோட்களில் என்ன நடக்கும் மரபணுவின் காட்டு வகை நகல்கள் இரண்டுமே பிறழ்ந்த பினோடைப்பை பூர்த்தி செய்யும் அதாவது எஃப் 1 இல் நீங்கள் எந்த பினோடைப்பையும் பெறப்போவதில்லை இந்த வகையான மரபணு பகுப்பாய்வு நீங்கள் செய்கிறீர்கள் மேலும் மரபுபிறழ்ந்தவை இரண்டும் பிறழ்வை ஒரே மரபணுவில் கொண்டிருக்கின்றனவா அல்லது வெவ்வேறு மரபணுவில் கொண்டிருக்கின்றனவா என்று நீங்கள் சொல்லலாம் பல்வேறு வகையான இடைவினைகள் என்ன என்பதை இன்று நாம் விவாதிப்போம் முதல் இடைவினை மரபணு இடைவினை மரபணு ரீதியாக இரண்டு மரபணுக்கள் இடைவினை கொண்டால் அதன் அர்த்தம் என்ன ஒரே வளர்ச்சி பாதையை ஒழுங்குபடுத்துகின்ற இரண்டு மரபணுக்களுக்கு இரண்டு பிறழ்வுகள் உள்ளன என்று அர்த்தம் உதாரணமாக இரண்டும் ரூட் நீளத்தை ஒழுங்குபடுத்துகின்றன என்றால் அவை ஒரே பாதையில் செயல்படுகின்றனவா அவை வெவ்வேறு பாதைகளில் செயல்படுகின்றனவா மரபணு பகுப்பாய்வு செய்வதன் மூலம் இதை நாம் தீர்க்க முடியும் நீங்கள் எவ்வாறு செய்ய முடியும் நீங்கள் ஒருங்கிணைந்த மரபுபிறழ்ந்தவைகளை உருவாக்கலாம் நீங்கள் விகாரி இரண்டையும் இணைத்து பினோடைப்பைப் பார்க்கலாம் உதாரணத்தைக் காண்போம் மற்றொரு விஷயம் மரபுபிறழ்ந்தவைகளின் அடக்கிகள் அல்லது மேம்பாட்டாளர்களை நீங்கள் அடையாளம் காணலாம் எனவே நீங்கள் ஒரு விகாரத்தை எடுத்து மீண்டும் மாற்றியமைத்து அங்கு முந்தைய பிறழ்ந்த பினோடைப் மேம்படுத்தப்பட்டுள்ள அல்லது அடக்கப்பட்டுள்ள மற்றொரு இரட்டை மரபுபிறழ்ந்தவைகளைக் கண்டுபிடிக்க முயற்சி செய்கிறீர்கள் பின்னர் நீங்கள் மரபணு பகுப்பாய்வு மூலம் அவற்றின் இடைவினைகளை நிறுவுகிறீர்கள் எனவே இந்த வகையான இடைவினைகள் மரபணு இடைவினைகள் என்று அழைக்கப்படுகின்றன இரண்டாவது விஷயம் என்னவென்றால் அவைகள் மரபணு ரீதியாக இடைவினை கொண்டவைகளாக இருந்தால் அவைகளும் நேரடியாக இடைவினை கொள்கின்றனவா எனவே நிறைய டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகள் மற்றும் மேம்பாட்டு கட்டுப்பாட்டாளர்கள் உள்ளன அவை புரத புரத இடைவினை போன்றவற்றில் நேரடியாக தொடர்பு கொள்வது அறியப்பட்ட ஒன்றாகும் மற்றும் அவை பல பாகங்களைக் கொண்ட உயர் வரிசையை உண்டாக்குகின்றன அந்த பல பாகங்களைக் கொண்ட உயர் வரிசையானது உண்மையில் செயல்முறையை ஒழுங்குபடுத்துகிறது எனவே புரத புரத இடைவினைகளை எவ்வாறு படிப்பது இரண்டாவது புரத டி ஏ இடைவினைகள் அல்லது ஆர் ஏ இடைவினை உங்கள் மேம்பாட்டு சீராக்கி ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி என்றால் அது மரபணு வெளிப்பாட்டை செயல்படுத்த அல்லது அதன் செயல்பாட்டிற்காக சில டி ஏ உறுப்புடன் சென்று பிணைக்கும் என்று பொருள் இரண்டு வகையான மரபணுக்கள் இருக்கலாம் உங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி நேரடியாக ஒழுங்குபடுத்தும் ஒரு மரபணுக்கள் இது உங்கள் மரபணுவின் ஊக்குவிப்பாளருடன் அல்லது சிஸ் ஒழுங்குமுறை கூறுகளுடன் நேரடியாக பிணைக்கப்பட்டு அதன் தன்மையைப் பொறுத்து வெளிப்பாட்டை செயல்படுத்துகிறது அல்லது அடக்குகிறது அல்லது அது மறைமுகமாக ஒழுங்குபடுத்துகிறது மறைமுகமாக ஒழுங்குபடுத்தும் போது உங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி X மரபணு A ஐ ஒழுங்குபடுத்துகிறது பின்னர் மரபணு A மரபணு B ஐ ஒழுங்குபடுத்துகிறது எனவே நீங்கள் X ஐ எடுத்துக் கொண்டால் B யும் X ஆல் கட்டுப்படுத்தப்படுகிறது ஆனால் X நேரடியாக B ஐ கட்டுப்படுத்தப்படவில்லை இது மறைமுகமாக B ஐ ஒழுங்குபடுத்துகிறது இந்த வகையான மரபணு ஒழுங்குமுறை நேரடி இடைவினைகளின் அடிப்படையில் ஒழுங்குமுறை நெட்வொர்க் அடித்தளம் என்ன என்று நீங்கள் உருவாக்கலாம் மற்றும் நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இணை வெளிப்பாடு பகுப்பாய்வின் உதவியையும் நீங்கள் பெற்றுக் கொள்ளலாம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட திசு அல்லது குறிப்பிட்ட வளர்ச்சிக் கட்டத்தை சரிபார்த்து இணை வெளிப்பாடு காட்டும் மரபணுக்கள் எவை என்பதை அடையாளம் கண்டால் இரண்டுமே ஒரே செல்லில் அல்லது ஒரே திசுக்களில் இருந்தால் அவற்றுக்கிடையே இடைவினை இருக்கலாம் என்று நீங்கள் அடிப்படையில் கணிக்க முடியும் மரபணு இடைவினைகள் எனவே நான் சொன்னது போல் நீங்கள் அடக்கி அல்லது மேம்பாட்டாளர்களாக இருக்கக்கூடிய மாற்றிகளை அடையாளம் காணலாம் இந்த குறிப்பிட்ட மரபணுவில் பிறழ்வு இருக்கும் இடத்தில் நீங்கள் ஒரு விகாரி வைத்திருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம் மேலும் நீங்கள் ஒரு அடக்கி விகாரியை அடையாளம் காண முயற்சித்தால் நீங்கள் மீண்டும் பிறழ்வை உருவாக்கினால் அதே மரபணுவில் அதே தளத்தில் அல்லது வேறுபட்ட தளத்தில் மற்றொரு பிறழ்வு ஏற்பட வாய்ப்புள்ளது மற்றும் இரண்டாவது மரபுபிறழ்ந்தவை இந்த குறிப்பிட்ட மரபணுவின் செயல்பாட்டை மீட்டெடுக்கக்கூடும் இதுபோன்ற மரபுபிறழ்ந்தவை இன்ட்ராஜெனிக் அடக்கி என்று அழைக்கப்படுகின்றன மற்றொரு சாத்தியம் என்னவென்றால் உங்களிடம் ஒரு விகாரி உள்ளது இப்போது ஒரு சுயாதீனமான அல்லது வேறுபட்ட மரபணுவில் நீங்கள் அடையாளம் காணும் இரண்டாவது பிறழ்வு உள்ளது மேலும் இந்த பிறழ்வு இந்த மரபுபிறழ்ந்தவைகளின் பினோடைப்பை அடக்குகிறது என்றால் அது எக்ஸ்ட்ராஜெனிக் என்று அழைக்கப்படுகிறது எனவே நீங்கள் எக்ஸ்ட்ராஜெனிக் பிறழ்வை அடையாளம் காணலாம் அவற்றின் மரபணு இடைவினைகளை நீங்கள் நிறுவலாம் அவற்றின் நேரடி இடைவினைகளை நீங்கள் நிறுவலாம் அவற்றின் ஒழுங்குமுறை இடைவினைகளை நீங்கள் நிறுவலாம் மற்றும் செயல் முறை என்ன என்பதைப் புரிந்து கொள்ள முயற்சி செய்யலாம் அவைகள் ஒரே பாதையில் செயல்படுகின்றனவா அல்லது வேறு பாதையில் செயல்படுகின்றனவா என்பதை நாம் பகுப்பாய்வு செய்யும் போது அவை வெவ்வேறு பாதையில் பணிபுரிகின்றன என்றால் ஒன்றுக்கு மேற்பட்ட இணையான பாதைகள் மற்றும் இரண்டு இணையான பாதைகள் உள்ளன அவை ஒரே உயிரியல் செயல்முறையை ஒழுங்குபடுத்துகின்றன ஆனால் அவை ஒரே பாதையில் செயல்படுகின்றன என்றால் நீங்கள் எந்த மரபணு அப்ஸ்ட்ரீமில் உள்ளது இது எந்த மரபணு டௌன்ஸ்ட்ரீமில் உள்ளது A Bயை ஒழுங்குபடுத்துகிறதா அல்லது B A யை ஒழுங்குபடுத்துகிறதா என்பதை நிறுவ வேண்டும் எனவே எந்த மரபணு அப்ஸ்ட்ரீமில் உள்ளது மற்றும் எந்த மரபணு டௌன்ஸ்ட்ரீமில் உள்ளது இதை நீங்கள் எவ்வாறு நிறுவலாம் மீண்டும் மரபணு இடைவினை மற்றும் பொதுவான வழி மூலம் நீங்கள் வெவ்வேறு மரபுபிறழ்ந்தவை உயர் வரிசை மரபுபிறழ்ந்தவை ஒருங்கிணைந்த மரபுபிறழ்ந்தவை இரட்டை விகாரி மூன்று விகாரிகளை உருவாக்கி பின்னர் பகுப்பாய்வு செய்யலாம் எனவே நான் நன்கு ஆய்வு செய்யப்பட்ட மலர் மாற்றத்தை ஒரு உதாரணமாக எடுத்துக் கொள்வேன் தாவரத்தில் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை தாவரம் தாவர வளர்ச்சியின் செயல்முறைக்கு உட்படுகிறது பின்னர் அது மாற முடிவு செய்கிறது ஆனால் தாவரத்தில் தாவர கட்டத்தில் இருந்து இனப்பெருக்க கட்டத்திற்கு மாறுவது சரியான பாலியல் இனப்பெருக்கம் அல்லது வெற்றிகரமான பாலியல் இனப்பெருக்கம் உறுதி செய்ய மிக முக்கியமான செயல்முறையாகும் எனவே இது பல கட்டுப்பாட்டாளர்களால் கட்டுப்படுத்தப்படுகிறது பல பாதைகளில் மற்றும் அவற்றில் சில சுயாதீனமான முறையில் செயல்படுகின்றன பின்னர் ஒன்றுக்கொன்று சார்ந்திருக்கும் முறைகள் உள்ளன ஒரு பெரிய அளவு க்ராஸ்டாக் உள்ளது ஆனால் இந்த க்ராஸ்டாக் எவ்வாறு நிறுவப்பட்டது உதாரணமாக நீங்கள் இங்கே பார்த்தால் நான்கு பாதைகள் ஒளிக்காலம் தன்னியக்க தட்பவெப்ப நிலை சார்ந்த விதை சிகிச்சை மற்றும் கிபெரெலிக் அமில பாதை மற்றும் இந்த பாதைகள் அனைத்தும் உள்ளன இது மிகவும் எளிமையான படம் ஆனால் இந்த பாதைகள் மிகவும் சிக்கலானவை மற்றும் இறுதியில் மலர் மாற்றத்தை ஒழுங்குபடுத்துகின்றன எனவே நான் சில உதாரணங்களை எடுத்துக்கொள்வேன் ஃபோட்டோபீரியோட் என்றால் ஒரு தாவரம் பெறும் ஒளியின் அளவு அதன் அடிப்படையில் நாம் முழு தாவரத்தையும் மூன்று வகைகளாக வரையறுக்கலாம் அவை நீண்ட நாள் தாவரம் குறுகிய நாள் தாவரம் அல்லது நாள் நடுநிலை தாவரம் எனவே நீண்ட நாள் நிலையில் என்ன நடக்கும் செயல்படுத்தப்படும் ஒரு மரபணு CONSTANS T ஆகும் பின்னர் CONSTANS T இரண்டு பாதையை செயல்படுத்துகிறது ஒன்று FT மற்றும் SOC1 மற்றும் FT மற்றும் SOC1 மலர் மாற்றத்தை ஒழுங்குபடுத்துவதற்கு அவற்றின் சுயாதீனமான அல்லது இணையான பாதைகளைக் கொண்டுள்ளன இதை எவ்வாறு நிறுவுவது இந்த விகாரிக்கப்பட்ட பினோடைப்பைப் பார்த்தால் எனவே இங்கே ஒரு மாற்றம் இருக்கும்போது மொத்த இலைகளின் எண்ணிக்கை கணக்கிடப்படுகிறது உங்களிடம் அதிக இலைகள் இருந்தால் பூக்கள் தாமதமாக பூக்கும் உங்களிடம் குறைவான இலை இருந்தால் அது முன்பே பூக்கும் எனவே நீங்கள் ஒரு பொதுவான காட்டு வகை தாவரத்தைப் பார்த்தால் எனவே காட்டு வகை தாவரங்கள் அவை தாவர கட்டத்தில் இருந்து இனப்பெருக்க கட்டத்திற்கு மாறுவதற்கு முன்பு சுமார் 15 இலைகளைக் கொண்டிருக்கின்றன ஆனால் நீங்கள் இந்த FT மரபுபிறழ்ந்தவைகளைப் பார்த்தால் அவை மாற்றத்திற்கு முன்பே கிட்டத்தட்ட 40 இலைகளை உருவாக்குகின்றன அதாவது பூக்கள் பூப்பதில் ஒரு பெரிய தாமதம் உள்ளது ஆனால் நீங்கள் CONSTANS T ஐ அதிகமாக வெளிப்படுத்தினால் CONSTANS T இன் அளவை அதிகரித்தால் முன்பே பூக்கும் தன்மையைக் காணலாம் 10 க்கும் குறைவான இலைகள் தயாரிக்கப்பட்டவுடன் கூட தாவரங்கள் ஏற்கனவே பூக்கும் செயல்முறைக்கு உட்பட்டுள்ளன எனவே இவை இரண்டும் பூக்கும் செயல்முறையின் செயல்பாட்டாளர்கள் என்று கூறுகிறது ஆனால் நீங்கள் CONSTANS T ஐ FT 10 இல் அதிகமாக வெளிப்படுத்தினால் FT விகாரமான பின்னணியில் CONSTANS T பூப்பதைத் தூண்ட முடியாது அதாவது CONSTANS T முக்கியமானது பூக்கும் செயல்பாட்டில் CONSTANS T முக்கியமானது ஆனால் இது FT மூலம் செயல்படுகிறது எனவே உங்களிடம் FT இல்லையென்றால் CONSTANS T ஆல் பூப்பதை செயல்படுத்த முடியாது எனவே ஒரு இடைவினை உள்ளது என்று அர்த்தம் CONSTANS T என்பது FT இன் அப்ஸ்ட்ரீம் மற்றும் அது FT மூலம் ஒழுங்குபடுத்துகிறது உங்களிடம் காட்டு வகை இருந்தால் பூக்கும் நேரத்தில் உங்களிடம் 15 இலைகள் உள்ளன ஆனால் FT மரபுபிறழ்ந்தவை தாமதமாக பூப்பதைக் காட்டுகிறது SOC1 soc1 என அழைக்கப்படும் மற்றொரு மரபணுவும் தாமதமாக பூப்பதைக் காட்டுகிறது ஆனால் நீங்கள் FT மற்றும் SOC1 ஐ இணைத்தால் தாவரம் மேலும் தாமதமாக பூப்பதைக் காட்டுகிறது இந்த வகையான பினோடைப்பை சேர்க்கும் பினோடைப் என்று அழைக்கப்படுகிறது எனவே மரபுபிறழ்ந்தவை இரண்டும் சேர்க்கும் பினோடைப்பைக் காட்டுகின்றன இது அவை இரண்டு சுயாதீனமான பாதைகளில் செயல்படுகிறார்கள் என்று இது கூறுகிறது எனவே FT இந்த பாதை வழியாக செயல்படுகிறது SOC1 இந்த பாதை வழியாக செயல்படுகிறது நீங்கள் FT ஐ மட்டுமே மாற்றினால் ஒரு விளைவு இருக்கிறது நீங்கள் SOC1 ஐ மட்டுமே மாற்றினால் ஒரு விளைவு இருக்கிறது ஆனால் நீங்கள் இணையான பாதை இரண்டையும் மாற்றினால் விளைவு மேம்படும் AGAMOUS LIKE 17 வேறொரு பாதை வழியாக செயல்படும் மற்றொரு மரபணு என்பதைக் காட்ட இதேபோன்ற ஒரு மரபணு பகுப்பாய்வு இங்கே செய்யப்பட்டுள்ளது ஆனால் இது CONSTANST இன் டௌன்ஸ்ட்ரீமில் உள்ளது நிலையான பிறழ்ந்த பின்னணியில் நீங்கள் காணக்கூடியது போல FT மற்றும் AGL17 இரண்டின் வெளிப்பாடும் குறைகிறது எனவே CONSTANST AGL17 ஐ செயல்படுத்துகிறது மற்றும் AGL 17 இறுதியாக AP1 மற்றும் LFY ஐ செயல்படுத்துகிறது எனவே ஒழுங்குமுறையின் இறுதிப் புள்ளி மிகவும் பாதுகாக்கப்படுகிறது ஆனால் அப்ஸ்ட்ரீம் பாதைகள் வேறுபட்டவை எனவே இந்த வகையான மரபணு பகுப்பாய்வு அடிப்படையில் அனைத்து மரபணுக்களையும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் வைக்க அனுமதிக்கும் மற்றொரு முக்கியமான விஷயம் மரபணு மிகைமை சில நேரங்களில் ஒரு மரபணுக்களின் குடும்பம் இருந்தால் ஒன்றுக்கு மேற்பட்ட உறுப்பினர்கள் இருந்தால் அவை அனைத்தும் அல்லது அவற்றில் சில ஒரே செயல்பாட்டைச் செய்கிறார்கள் அதாவது நீங்கள் ஒரு மரபணுவின் பிறழ்வைக் கொண்டிருந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிடத்தக்க விளைவைக் காணாமல் போகலாம் ஆனால் நீங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட மரபணுக்களை மாற்றியமைக்கிறீர்கள் என்றால் விளைவைக் காணத் தொடங்குகிறீர்கள் இது மரபணு மிகைமை என்று அழைக்கப்படுகிறது எனவே உதாரணமாக நீங்கள் பார்த்தால் இது காட்டு வகை தாவரம் மற்றும் இது PLETHORA PLETHORA என்பது AP2 டொமைன் கொண்ட டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி ஆகும் இது மெரிஸ்டெம் செயல்பாடு ஸ்டெம் செல் பராமரிப்பு மற்றும் பூத்தல் ஆகியவற்றைக் கட்டுப்படுத்தும் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிகளில் மிக முக்கியமான வகையாகும் ஆனால் இங்கே நான் ரூட் அப்பிக்கல் மெரிஸ்டெமில் விளைவைக் காட்டுகிறேன் நீங்கள் PLETHORA 1 ஐ மாற்றியமைத்தால் இவை PLETHORA 1 இன் இரண்டு வெவ்வேறு விகாரிகளாகும் வேர் வளர்ச்சியில் குறிப்பிடத்தக்க குறைபாட்டை நீங்கள் காணவில்லை இதேபோல் நீங்கள் PLETHORA 2 ஐ மட்டும் மாற்றியமைக்கும்போது குறிப்பிடத்தக்க வேறுபாட்டைக் காணவில்லை இது காட்டு வகைக்கு மிகவும் ஒத்ததாக இருக்கிறது நீங்கள் ஆனால் நீங்கள் PLETHORA 1 மற்றும் PLETHORA 2 இரண்டையும் மாற்றியமைக்கும்போது இரட்டை விகாரி செய்யும் போது வேர் வளர்ச்சி மிகவும் வலுவாக தடுக்கப்பட்டு இருப்பதைக் காணலாம் அவை மிகக் குறுகிய வேரை உருவாக்குகின்றன அதாவது PLETHORA1 மற்றும் PLETHORA2 இரண்டும் அவை வேர் வளர்ச்சியைக் கட்டுப்படுத்த மரபணு ரீதியாக மிகைமை முறையில் செயல்படுகின்றன அவற்றில் ஒற்றை விகாரி குறிப்பிடத்தக்க விளைவைக் கொண்டிருக்கவில்லை இதேபோன்ற விஷயங்களை நீங்கள் இங்கே காணலாம் இங்கே விளைவு பக்கவாட்டு வேரில் உள்ளது எனவே முதன்மை வேர் வளர்ச்சி இயல்பானது மற்றும் இவை ARF கள் ARF கள் AUXIN RESPONSE FACTOR அவை ஒரு வகை டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி ஆனால் அவை ஆக்சின் மத்தியஸ்த சமிக்ஞை பாதையில் செயல்படுகின்றன ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணிகளில் இரண்டு இது arf19 இது arf7 மற்றும் இது காட்டு வகை எனவே நீங்கள் காட்டு வகை உடன் ஒப்பிட்டுப் பார்த்தால் arf19 மற்றும் arf7 மட்டும் பக்கவாட்டு வேர் வளர்ச்சியில் அதிக தாக்கத்தை ஏற்படுத்தாது முதன்மை வேர்கள் உருவாக்கப்பட்டுள்ளன என்பதையும் இந்த முதன்மை வேர்கள் கணிசமான எண்ணிக்கையிலான பக்கவாட்டு வேர்களைக் கொண்டிருப்பதையும் நீங்கள் காணலாம் ஆனால் நீங்கள் இரண்டையும் இணைக்கும்போது நீங்கள் arf7 மற்றும் arf19 இரண்டும் சீர்குலைந்த இரட்டை விகாரி செய்யும் போது முதன்மை வேர் நன்றாக வளர்ந்து இருப்பதை நீங்கள் காணலாம் இது காட்டு வகைக்கு சமம் ஆனால் இதற்கு பக்கவாட்டு வேர்கள் எதுவும் இல்லை ஆகவே ஆக்ஸின் ரெஸ்பான்ஸ் காரணி 7 மற்றும் 19 ஆகியவை அரபிடோப்சிஸில் பக்கவாட்டு வேர் உருவாவதைக் கட்டுப்படுத்துவதில் மரபணு ரீதியாக மிகைமைப் படுத்துகின்றன என்பதையும் இது அறிவுறுத்துகிறது எனவே இந்த வகையான மரபணு பகுப்பாய்வு ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி பாதையின் பல்வேறு கட்டுப்பாட்டாளர்களிடையே அல்லது கட்டுப்பாட்டாளர்களிடையில் ஒரு மரபணு உறவை நிறுவ உங்களை அனுமதிக்கும் அவை மரபணு ரீதியாக தொடர்பு கொண்டால் அடுத்த கேள்வி என்னவாக இருக்கும் அவை நேரடியாக தொடர்பு கொள்கின்றனவா இது அப்படியானால் அவற்றை எவ்வாறு படிப்பது புரத புரத இடைவினைகளைப் படிக்க பல வழிகள் உள்ளன அவற்றில் சில இங்கே முன்னிலைப் படுத்தப்பட்டுள்ளன இது ஈஸ்ட் இரண்டு கலப்பினமாகும் இது பிணைப்பு சுத்திகரிப்பு அடிப்படையிலான மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மற்றும் இது பைமோலிகுலர் ஃப்ளோரசன்ஸ் நிறைவு ஆகும் இவை மிகவும் பொதுவாக பயன்படுத்தப்படும் சில முறைகள் ஈஸ்ட் இரண்டு கலப்பினத்தில் நாம் என்ன செய்கிறோம் நீங்கள் வெவ்வேறு பரப்பியில் குளோன் செய்யப்பட்ட மரபணு இரண்டையும் வைத்திருக்கிறீர்கள் ஒன்று தூண்டில் மற்றும் ஒன்று இரையுடன் இணைக்கப்பட வேண்டும் மேலும் இரண்டு மரபணுக்களும் இயற்கையில் இடைவினை புரியும் தன்மை கொண்டவை என்றால் அவை தொடர்புகொண்டு பின்னர் தூண்டில் மற்றும் இரையை ஒன்றாக இணைத்து அவை சமிக்ஞைகளைக் கொடுக்கும் பிணைப்பு சுத்திகரிப்பு மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி பிணைப்பு நெடுவரிசையை அடிப்படையாகக் கொண்டது அல்லது கீழே இழுக்கவும் நீங்கள் சில புரதங்களை கீழே இழுக்கிறீர்கள் அந்த புரதங்களுடன் ஏராளமான பிற புரதங்களும் வரும் பின்னர் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலம் அடையாளம் காணவும் எந்த மரபணுக்கள் தொடர்பு கொள்கின்றன என்பதை அறிய அவற்றின் அடையாளத்தை நிறுவவும் கொள்கையளவில் BiFC ஈஸ்ட் இரண்டு கலப்பினத்தைப் போன்றது ஆனால் இங்கே கண்டறியும் முறை ஃப்ளோரசன்ஸை அடிப்படையாகக் கொண்டது எனவே உங்களிடம் இரண்டு களங்களைக் கொண்ட ஒரு ஃப்ளோரசன்ட் புரதம் உள்ளது இந்த இரண்டு களங்களும் ஒன்றாக இருந்தால் மட்டுமே அவை ஃப்ளோரசன்ஸைக் கொடுக்கும் எனவே நீங்கள் அவற்றை தனித்தனியாக குளோன் செய்கிறீர்கள் இங்கே ஒரு புரதத்தையும் மற்றொரு புரதத்தையும் இங்கே பயன்படுத்துங்கள் அவை தொடர்பு கொள்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் காண விரும்புகிறீர்கள் இந்த புரதங்கள் தொடர்பு கொண்டால் அவை இரு களங்களையும் ஒன்றாகக் கொண்டுவரும் a மற்றும் b களங்கள் ஒன்றாக இருக்கும்போது அவை ஒளிரும் சமிக்ஞையை கொடுக்கும் பின்னர் அவை தொடர்பு கொள்கிறதா இல்லையா என்பதை நீங்கள் பார்க்கலாம் எனவே இந்த புரத புரத இடைவினைக்கு சில எடுத்துக்காட்டுகள் இங்கே எடுத்துக்காட்டாக நீங்கள் AP1 மற்றும் SEPALLATA3 AP3 PI ஐப் பார்த்தால் அடுத்த வகுப்பில் நீங்கள் படிப்பீர்கள் அவை அரபிடோப்சிஸ் இல் மலர் உறுப்பு வளர்ச்சியைக் கட்டுப்படுத்தும் மிக முக்கியமான மரபணுக்கள் மற்றும் SEU S E U இது மற்றொரு மரபணு இது முக்கியமானது இங்கே அவர்கள் என்ன சரிபார்க்க முயற்சிக்கிறார்கள் என்றால் இந்த ஏபிசி மரபணுக்களுடன் SEU தொடர்பு கொள்கிறதா இல்லையா என்பதை மேலும் இது ஈஸ்ட் இரண்டு கலப்பினத்தால் செய்யப்பட்டுள்ளது நீங்கள் காணக்கூடிய இந்த வண்ண சமிக்ஞை ஒரு இடைவினை இருக்கிறதா என்று சொல்லும் வண்ணம் இல்லாவிட்டால் எந்த இடைவினைÔம் இல்லை எனவே இந்த மதிப்பீட்டை நீங்கள் பார்த்தால் SEU AP1 மற்றும் SEPALLATA3 உடன் மட்டுமே தொடர்புகொள்கிறது என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் ஆனால் அது AP3 உடன் தொடர்பு கொள்ளவில்லை இது PI உடன் நேரடியாகவோ அல்லது நேரடியாகவோ தொடர்பு கொள்ளவில்லை AP1 மற்றும் SEP3 ஆகியவை C1 உடன் தொடர்புகொள்வதை நீங்கள் அடையாளம் கண்டுள்ளீர்கள் ஈஸ்ட் இரண்டு கலப்பினத்தின் மூலமும் நீங்கள் இடைவினை கொள்ளக்கூடிய களம் என்ன என்பதை நிறுவலாம் எனவே இந்த AP1 மற்றும் SEP3 இரண்டும் MADS டொமைன் கொண்ட டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி அவற்றில் ஒரு டொமைன் MIK டொமைன் என்றும் மற்றொரு டொமைன் C டெர்மினல் டொமைன் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே இங்கே குறிப்பாக அவர்கள் இரண்டு காரணிகளின் MIK களங்களையும் இரண்டு காரணிகளின் C முனைய களங்களையும் மட்டுமே எடுத்துள்ளனர் மேலும் அவற்றின் இடைவினைகளை சரிபார்த்துள்ளனர் C முனைய டொமைன் மட்டுமே இடைவினை காட்டுகிறது என்பதை நீங்கள் தெளிவாகக் காணலாம் ஆனால் MIK டொமைன் இடைவினைகளைக் காட்டவில்லை அதாவது AP1 மற்றும் SEPALLATA 3 ஆகியவை அவற்றின் C முனைய டொமைன் மூலம் SEU உடன் இடைவினை கொள்கின்றன என்பதை நீங்கள் சொல்ல முடியும் மற்றொரு மதிப்பீடு இது அரிசியில் அட்வென்டிஷியஸ் வேர் வளர்ச்சியின் போது மற்ற இரண்டு மிக முக்கியமான படியெடுத்தல் காரணிக்காக செய்யப்படுகிறது ERF 3 என்பது AP 2 டொமைன் கொண்ட ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி WOX11 என்பது டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி கொண்ட ஒரு ஹோமியோபாக்ஸ் டொமைன் ஆகும் மேலும் இவை இரண்டும் அட்வென்டிஷியஸ் வேர் வளர்ச்சிக்கு மிக முக்கியமானவை அவர்கள் ERF3 ஐ GST குறிச்சொல்லுடனும் WOX11 ஐ His குறிச்சொல்லுடனும் இணைத்தனர் மேலும் நீங்கள் GST எதிர்ப்பு ஆன்டிபாடி அல்லது ஆன்டி His ஆன்டிபாடியைப் பயன்படுத்தி கீழே இழுக்கலாம் கீழே இழுக்க நீங்கள் ஆன்டி GST ஆன்டிபாடியைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் ஆன்டி His ஆன்டிபாடியைப் பயன்படுத்தி இம்யூன் ப்ளாட் செய்யலாம் எனவே ERF3 WOX11 உடன் தொடர்பு கொண்டால் நீங்கள் ERF3 ஐ கீழே இழுத்தால் WOX11 ஐக் கண்டறியலாம் நீங்கள் WOX11 ஐ கீழே இழுத்தால் நீங்கள் ERF3 ஐக் கண்டறிய முடியும் இது கண்டறிதலைச் செய்வதற்கான இன் விட்ரோ வழி ஆகும் இங்கே நீங்கள் இதைக் காணலாம் நீங்கள் GST எதிர்ப்பு அல்லது His க்கு எதிரான எதிர்ப்பைப் பயன்படுத்துகிறீர்கள் இந்த இரண்டு நிகழ்வுகளிலும் நீங்கள் பேண்டைக் கண்டறியலாம் புரத புரத இடைவினைகளைச் செய்வதற்கான மற்றொரு வழி கோ ஐபி கோ இம்யூன் பிரிசிபிடேஷன் இதை நீங்கள் இன் விவோவில் செய்யலாம் நீங்கள் ஏற்கனவே குறிக்கப்பட்ட புரதத்தைக் கொண்ட ஒரு டிரான்ஸ்ஜெனிக் தாவரத்தை உருவாக்குகிறீர்கள் எனவே எடுத்துக்காட்டாக இது FLAG குறிச்சொல் எனவே நீங்கள் உங்கள் புரதத்தை எந்த குறிச்சொல்லுடன் குறிக்கலாம் பின்னர் நீங்கள் குறிச்சொல்லுக்கு எதிராக ஆன்டிபாடியைப் பயன்படுத்தலாம் மேலும் நீங்கள் தாவரத்தின் மொத்த சாற்றில் இருந்து இழுக்க முடியும் பின்னர் நீங்கள் காட்ட விரும்பும் இடைவினை தொடர்பு கொள்ளும் மற்றொரு மரபணுவைக் கொண்டு இம்யூன் ப்ளாட் செய்து கண்டறியலாம் இது உங்கள் BiFC முறை மற்றும் இங்கே நீங்கள் பார்ப்பது போல் இரண்டு புரதங்களும் இடைவினை கொள்ளும்போது நீங்கள் மஞ்சள் சமிக்ஞையைப் பெறுவீர்கள் அவை தொடர்பு கொள்ளாவிட்டால் மஞ்சள் சமிக்ஞை இருக்காது இது ஒரு எடுத்துக்காட்டு இழுப்பதைத் தொடர்ந்து மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி நான் விரிவாகப் போவதில்லை ஆனால் நான் இங்கு ஏன் சொல்ல விரும்புகிறேன் என்றால் உலக அளவில் நீங்கள் இடைவினை ஆய்வு செய்ய முடியும் நீங்கள் ஒரு புரதத்தைக் குறிக்கலாம் குறிச்சொல்லுக்கு எதிராக ஆன்டிபாடியைப் பயன்படுத்தலாம் நீங்கள் இழுக்க முடியும் பின்னர் ஒரு குறிப்பிட்ட புரதத்துடன் தொடர்பு கொள்ளும் அனைத்து புரதங்களையும் உலக அளவில் மாஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி மூலம் அடையாளம் காணலாம் வளர்ச்சியின் முதன்மை கட்டுப்பாட்டாளர்களில் பெரும்பாலானவை டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி என்பதை நீங்கள் அறிவதால் இரண்டாவது ஆய்வு டி ஏ புரத இடைவினை ஆகும் எனவே அவற்றின் பிணைப்புக் களம் என்ன அவை பிணைக்கப்படும் டி ஏ கூறுகள் என்ன அவை எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றன அவற்றின் நேரடி இலக்குகள் என்ன அவற்றின் மறைமுக இலக்குகள் என்ன என்பதை அடையாளம் காண்பது மிகவும் முக்கியம் எனவே எப்படி செய்வது என்றால் மீண்டும் ஏராளமான நுட்பங்கள் கிடைக்கின்றன ஆனால் அவற்றில் சிலவற்றை நான் இங்கு விவாதிக்கிறேன் எனவே சில இன் விட்ரோ வழிகள் உள்ளன இது ஃபூட் ப்ரிண்ட்டிங் எலக்ட்ரோஃபோரெடிக் மொபிலிட்டி ஷிப்ட் மதிப்பீடு மற்றும் ஈஸ்டில் ஈஸ்ட் ஒரு கலப்பினமானது ஈஸ்ட் ஒரு கலப்பினத்தில் நீங்கள் டி ஏவைப் பயன்படுத்தலாம் பின்னர் அந்த டி ஏ கூறுகளுடன் பிணைக்கப்பட்டுள்ள புரதங்கள் என்ன என்பதை அடையாளம் காணவும் இந்த இரண்டு FRET மற்றும் SPR ஆகியவை இடைவினைகளைப் படிப்பதற்கான நேரடி மதிப்பீடு மற்றும் பின்னர் ChIP மதிப்பீடு குரோமாடின் இம்யூனோபிரெசிபிட்டேஷன் ஆகும் இது புரத புரத இடைவினைகளைப் படிக்க மிகவும் விரிவாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே இது எலக்ட்ரோஃபோரெடிக் மொபிலிட்டி ஷிப்ட் மதிப்பீடு அல்லது ஜெல் ஷிப்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த விஷயத்தில் நீங்கள் என்ன செய்ய முடியும் நீங்கள் உத்தேசமான ஒரு பிணைப்பு தள டி ஏ உறுப்பை எடுக்கலாம் சிறிய சோதியை செய்யலாம் பின்னர் இந்த சோதியை கதிரியக்க நியூக்ளியோடைடுடன் பெயரிடலாம் பின்னர் நீங்கள் உங்கள் புரதத்துடன் கலக்கலாம் உங்கள் புரதம் இந்த கூறுகளுடன் பிணைந்தால் என்ன ஆகும் மற்றும் நீங்கள் ஜெல்லை இயக்கி பிணைப்பைக் கண்டறிந்தால் நீங்கள் ஒரு மாற்றத்தைக் காணலாம் எனவே இப்போது இது உங்கள் பிணைக்கப்படாத சோதி உங்கள் பிணைக்கப்படாத சோதி புரதத்துடன் பிணைக்கப்பட்டிருந்தால் அதிக மூலக்கூறு எடை அளவில் ஒரு புரதத்தைக் கண்டுபிடிப்பீர்கள் பின்னர் உங்கள் புரதம் அடிப்படையில் சிஸ் உறுப்புடன் பிணைக்கப்படுவதாக நீங்கள் கூறலாம் அதை உறுதிப்படுத்த நீங்கள் உங்கள் உத்தேசமான பிணைப்பு தளத்தை மாற்றியமைக்கலாம் மற்றும் நீங்கள் இதை மாற்றியமைக்கும்போது பிணைப்பு முற்றிலும் மறைந்துவிடும் என்பதைக் காட்டலாம் நீங்கள் இங்கே காண்பது போல் இங்கே பிணைப்பு இல்லை ஆனால் இங்கே பிணைப்பு உள்ளது குரோமாடின் இம்யூனோபிரெசிபிட்டேஷன் உலக அளவில் செய்ய முடியும் இங்கே நீங்கள் அடிப்படையில் விரும்புவது என்னவென்றால் உங்களிடம் உத்தேசமான பிணைப்பு தளங்கள் உள்ளன எனவே நீங்கள் என்ன செய்கிறீர்கள் உங்கள் புரதத்தை குரோமாடினுடன் பிணைக்க அனுமதிக்கிறீர்கள் உங்களிடம் ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி இருந்தால் அது சென்று அதன் இலக்கில் பிணைக்கிறது பின்னர் நீங்கள் அதை நிலை நிறுத்தலாம் அதை குறுக்கு இணைப்பு செய்ய முடியும் உங்கள் புரதம் நிரந்தரமாக அல்லது சக இணைப்பு மூலமாக டி ஏ உடன் பிணைக்கப்படும் பின்னர் நீங்கள் மொத்த குரோமாடினைப் பிரித்தெடுத்து ஒரு சிறிய பகுதியை உருவாக்கவும் உங்கள் புரதத்திற்கு எதிராக நேரடியாக ஆன்டிபாடியைப் பயன்படுத்துங்கள் அல்லது உங்கள் புரதத்துடன் தொடர்புடைய சில குறிச்சொற்களைக் கொண்டிருந்தால் அதற்கு எதிராக ஆன்டிபாடியைப் பயன்படுத்துங்கள் உங்கள் புரதத்துடன் பிணைக்கப்பட்டுள்ள அந்த குரோமாடின் பகுதி அல்லது அந்த குரோமாடின் துண்டுகளை கீழே இழுக்கவும் பின்னர் நீங்கள் புரோட்டினேஸுடன் வினைப்புரிய செய்கிறீர்கள் உங்கள் புரதத்தை நீக்குவீர்கள் இப்போது உங்களிடம் டி ஏ துண்டு மட்டுமே உள்ளது எனவே நீங்கள் அந்த டி ஏ துண்டை எடுத்துக்கொள்கிறீர்கள் உத்தேசமான பிணைப்பு தளம் என்னவென்று உங்களுக்குத் தெரிந்தால் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ப்ரைமரை வடிவமைக்க முடியும் மேலும் நீங்கள் பி ஆர் qRT பி ஆர் அல்லது qPCR மூலம் பெருக்கலாம் அல்லது வரிசை உங்களுக்குத் தெரியாவிட்டால் அந்த துண்டுகளை எடுத்து ஒரு பரப்பியில் குளோன் செய்து பின்னர் வரிசைப் படுத்தவும் மற்றும் பிணைப்பு தளங்கள் என்ன என்பதை அடையாளம் காணவும் எனவே இவை சில எடுத்துக்காட்டுகள் நீங்கள் பார்த்தால் இவை AGL24 இன் உத்தேசமான பிணைப்பு தளங்கள் இது MADS domain டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி மற்றும் இது HA குறிச்சொல்லுடன் குறிக்கப்பட்டுள்ளது 6HA குறிச்சொல் எனவே நீங்கள் HA க்கு எதிரான ஆன்டிபாடியைப் பயன்படுத்தி குரோமாடின் இம்யூனோபிரெசிபிட்டேஷன் செய்யலாம் AGL24 SOC1 ப்ரோமோட்டருடன் பிணைக்கப்படுகிறதா இல்லையா என்பதை நீங்கள் காண விரும்புகிறீர்கள் SOC1 ஊக்குவிப்பாளரில் AGL24 க்கான உத்தேசமான பிணைப்பு தளங்கள் இவை மேலும் நீங்கள் ஆர்டி பி ஆர் அல்லது வெவ்வேறு பிராந்தியத்திற்கான எளிய மரபணு டி ஆர் மூலம் சரிபார்க்கிறீர்கள் அதை நீங்கள் காணலாம் இந்த பகுதி அதிகபட்ச செறிவூட்டலைக் காட்டுகிறது அதாவது நீங்கள் 24 க்கு குரோமாடின் இம்யூனோபிரெசிபிட்டேஷன் செய்யும்போது இந்த பகுதி செழுமை அடைகிறது இது இந்த இடத்தில் பிணைப்பு அதிகமாக உள்ளது என்பதைக் குறிக்கிறது ஆனால் நீங்கள் இந்த பகுதியைப் பார்த்தால் பிணைப்பு மிகக் குறைவு இதே போன்ற ஆய்வு மேற்கொள்ளப்பட்டுள்ளது இங்கு அரிசியில் MADS1 இன் நேரடி இலக்கான மற்றொரு படியெடுத்தல் காரணிக்கு ஆய்வு செய்யப்பட்டுள்ளது இந்த அனைத்து நேரடி இலக்குகளின் குரோமாடினுடனும் MADS1 நேரடியாக தொடர்புடையது என்பதைக் காட்ட இந்த பகுப்பாய்வு செய்யப்பட்டுள்ளது புரத புரத இடைவினை அல்லது டி ஏ புரத இடைவினை ஆகியவற்றைப் படிப்பதற்கான வழி இதுவாகும் இது ஒரு படியெடுத்தல் காரணியின் வழிமுறை என்ன என்பதைப் புரிந்து கொள்ள இது மிகவும் முக்கியம் கட்டுப்பாட்டாளர்களிடையேயான ஒழுங்குமுறை இடைவினைகள் மற்றும் வளர்ச்சி கட்டுப்பாட்டாளர்களால் கட்டுப்படுத்தப்படும் பாதைகளைப் புரிந்து கொள்ள மெட்டா பகுப்பாய்வு செய்யப்படலாம் அல்லது இணை வெளிப்பாடு பகுப்பாய்வு செய்யலாம் ஏற்கனவே வெளியிடப்பட்ட அல்லது தரவுத்தளத்தில் சமர்ப்பிக்கப்பட்ட இந்த தரவு அனைத்தும் இந்த தரவுத்தளத்தை மீட்டெடுக்கலாம் மற்றும் நிறைய வெளிப்பாடு பகுப்பாய்வு செய்ய முடியும் தரவுத்தளத்தில் நீங்கள் உங்கள் மரபணுவின் ஐடியை வைக்கலாம் அந்த மரபணுவுடன் இணைந்து வெளிப்படுத்தப்படும் மரபணுக்கள் என்ன என்பதை நீங்கள் காணலாம் அவை அந்த மரபணுவுடன் இணைந்திருந்தால் அவற்றின் இடையே ஏதேனும் இடைவினை இருக்க வேண்டும் என்று நீங்கள் எதிர்பார்க்கலாம் எடுத்துக்காட்டாக நீங்கள் இங்கே பார்த்தால் சிறப்பு வளர்சிதை மாற்ற பாதையுடன் மரபணுக்களை இணைப்பதற்கான உலகளாவிய இணை வெளிப்பாடு நெட்வொர்க் அணுகுமுறை செய்யப்பட்டுள்ளது நீங்கள் இணை வெளிப்பாட்டைப் பார்த்தால் பொறுப்பான அல்லது ஒத்த வளர்ச்சி பாதையில் அல்லது ஒத்த வளர்சிதை மாற்ற பாதையில் செயல்படுகின்ற அந்த மரபணுக்களை நீங்கள் அடையாளம் காணலாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணிக்கு ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி ஒரு குறிப்பிட்ட வளர்ச்சி பாதையை எவ்வாறு கட்டுப்படுத்துகிறது என்பதற்கான வழிமுறை என்ன என்பதை நீங்கள் அறிய விரும்பினால் இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி மூலம் கட்டுப்படுத்தப்படும் மரபணுக்கள் எவை என்பதை நீங்கள் அடையாளம் காண வேண்டும் இதை நீங்கள் மீண்டும் மரபணு மட்டத்தில் செய்யலாம் அல்லது உலக அளவில் செய்யலாம் இந்த வகையான மரபணுக்களை அடையாளம் காண மைக்ரோஅரே ஆர் ஏ வரிசைமுறை போன்ற உலகளாவிய நுட்பங்களைப் பயன்படுத்தலாம் மரபணுக்களின் மொத்த வெளிப்பாடு அல்லது காட்டு வகைகளில் உள்ள மரபணுக்களின் உலகளாவிய வெளிப்பாடு மற்றும் ஒரு குறிப்பிட்ட டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணியின் விகாரி ஆகியவற்றை நீங்கள் கணக்கிட்டால் மரபுபிறழ்ந்தவைகளின் வெளிப்பாடு லேபிள்கள் மாற்றப்பட்ட மரபணுக்கள் எவை என்பதை நீங்கள் அடையாளம் காணலாம் பின்னர் அவை ஒழுங்குபடுத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் நிறுவலாம் PLETHORA மரபணுக்களால் கட்டுப்படுத்தப்படும் உலகளாவிய மரபணுக்களை அடையாளம் காண இந்த வகையான ஆய்வு சமீபத்தில் மேற்கொள்ளப்பட்டுள்ளது எனவே நான் சொன்னது போல் பல PLETHORA 1 2 3 4 5 6 7 உள்ளன குளுக்கோகார்ட்டிகாய்டு ஏற்பியுடன் PLETHORA மரபணுக்கள் இணைக்கப்பட்டன முந்தைய சொற்பொழிவில் ஒன்றை நீங்கள் நினைவு கூர்ந்தால் குளுக்கோகார்ட்டிகாய்டு ஏற்பி என்றால் என்ன என்பதை நான் விவரித்துள்ளேன் இந்த வழியில் உங்கள் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி சைட்டோபிளாஸத்திலிருந்து நியூக்ளியஸுக்கு இடமாற்றம் செய்வதைக் கட்டுப்படுத்துவதன் மூலம் அதன் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்தலாம் பின்னர் தூண்டலுக்குப் பிறகு நீங்கள் மைக்ரோ அரேயைச் செய்து தூண்டப்படுகின்ற மரபணுக்கள் என்ன அல்லது அடக்குமுறைக்கு உட்பட்ட மரபணுக்கள் என்ன என்பதை அடையாளம் காணலாம் எனவே இதைச் செய்வதன் மூலம் அவர்கள் அடிப்படையில் இரண்டு PLETHORA மூன்று PLETHORA நான்கு PLETHORA ஐந்து PLETHORA மற்றும் ஆறு PLETHORA வால் பகிரப்பட்ட மரபணுக்களை அடையாளம் கண்டுள்ளனர் மேலும் அவை செயல்படுத்தப்பட்ட அல்லது தனித்தனியாக PLETHORA வால் கட்டுப்படுத்தப்படும் மரபணுக்கள் எவை என்பதையும் அவை தூண்டப்பட்டதா அல்லது ஒடுக்கப்பட்டதா என்பதையும் அடையாளம் கண்டுள்ளன நீங்கள் இங்கே பார்த்தால் இந்த உலகளாவிய பகுப்பாய்வின் மூலம் செயல்படுத்தப்பட்ட அனைத்து மரபணுக்களும் மெரிஸ்டெமடிக் பிராந்தியத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன இதன் பொருள் மெரிஸ்டெம் களங்களில் மரபணுக்கள் பெரும்பாலும் செயல்படுத்தப்படுகின்றன அதேசமயம் ஒடுக்கப்பட்ட மரபணுக்கள் பெரும்பாலும் நீட்சி களத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன எனவே இந்த வகையான வெளிப்பாடு அல்லது மரபணு நெட்வொர்க் பகுப்பாய்வு செய்வதன் மூலம் நீங்கள் மரபணு ஒழுங்குமுறையை கணிக்க முடியும் அரபிடோப்சிஸ் தலியானாவில் மலர் வளர்ச்சியைக் கட்டுப்படுத்தும் மரபணு ஒழுங்குமுறை நெட்வொர்க்குகளின் கட்டமைப்பிற்காக இதேபோன்ற விஷயங்கள் இங்கு செய்யப்பட்டுள்ளன எனவே நான் சொன்னது போல் பூத்தல் தாவர கட்டத்தில் இருந்து இனப்பெருக்க கட்டத்திற்கு மாறுவதோடு தொடங்குகிறது பின்னர் இந்த மாற்றம் ஏற்பட்டவுடன் மலர் மெரிஸ்டெம் வெவ்வேறு வளர்ச்சி நிலைக்கு உட்படுகிறது மற்றும் வெவ்வேறு வளர்ச்சி கட்டத்தில் வெவ்வேறு வளர்ச்சி நிலை இலக்குகள் அல்லது வெவ்வேறு வளர்ச்சி நிலை படியெடுத்தல் காரணிகள் உள்ளன என்பது வெவ்வேறு ஆய்வுகளில் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளது மேலும் நீங்கள் இந்த எல்லா தரவையும் எடுத்து இணை வெளிப்பாடு பகுப்பாய்வு செய்தால் நீங்கள் கட்டுப்பாட்டாளர்களிடையே ஒரு ஒழுங்குமுறை உறவை ஏற்படுத்திக் கொள்ளலாம் மேலும் பொதுவாக ஒழுங்குபடுத்தப்பட்ட மரபணுக்களை அல்லது ஒரு குறிப்பிட்ட கட்டுப்பாட்டாளர்களால் குறிப்பாக கட்டுப்படுத்தப்படும் மரபணுக்களை நீங்கள் அடையாளம் காணலாம் டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணியின் நேரடி டௌன்ஸ்ட்ரீம் இலக்கு என்ன என்பதை நீங்கள் அடையாளம் காண விரும்பினால் இது ஒரு நல்ல மூலோபாயமாக இருக்கலாம் இது MADS1 என்ற ஒரு டிரான்ஸ்கிரிப்ஷன் காரணி மூலம் மிகவும் வெற்றிகரமாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது MADS1 என்பது அரிசியில் மலர் உறுப்பு வளர்ச்சி அல்லது மலர் வளர்ச்சியின் முக்கியமான சீராக்கி என்று நான் ஏற்கனவே கூறியுள்ளேன் நீங்கள் MADS ஐ மாற்றினால் உங்களுக்கு சரியான மலர் வளர்ச்சி இருக்காது இந்த தாவரங்கள் மலட்டுத்தன்மையுள்ளவை அது விதைகளை உருவாக்காது அந்த விஷயத்தில் நீங்கள் இந்த மரபணுவைப் படிக்க விரும்பினால் நீங்கள் மிகவும் சிறப்பு வாய்ந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் இங்கே MADS1 க்கு எதிரான MADS1 செயற்கை மைக்ரோ ஆர் ஏ உருவாக்கப்பட்டுள்ளது பின்னர் அதே நேரத்தில் MADS1 டெல்டா GR கட்டுமானமும் வழங்கப்பட்டது எனவே என்ன நடக்கும் இந்த செயற்கை மைக்ரோ ஆர் ஏ சென்று அமைதியாக்கும் இது MADS1 டெல்டா GR இணைவு பதிப்பை அமைதிப்படுத்தாத வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது இது எண்டோஜெனஸ் மரபணுவை மட்டுமே அமைதியாக்கும் பின்னர் இந்த டெல்டா GR MADS1 நீங்கள் டெக்ஸாமெதாசோனுடன் தூண்டினால் அது சென்று பினோடைப்களை நிறைவு செய்யும் எனவே உங்களிடம் தாவரம் இருக்கும் இது காட்டு வகையாக இருப்பதை நீங்கள் காண முடியும் நீங்கள் டெல்டா GR உடன் நிறைவு செய்யாதபோது சிறுபூக்கள் இது போல் உள்ளன ஆனால் நாம் டெல்டா GR உடன் நிறைவு செய்து டெக்ஸாமெதாசோனால் தூண்டப்பட்டப் பிறகு பூக்கள் மிகவும் இயல்பானவை நீங்கள் இந்த லைன்களை எடுத்துக் கொண்டால் மற்றும் போலி நிலையில் இருந்தால் அதாவது நீங்கள் டெக்ஸாமெதாசோனுடன் சிகிச்சையளிக்கவில்லை என்றால் என்ன நடக்கும் ஒரு டவுன் ரெகுலேஷன் உள்ளது ஏனெனில் இந்த மரபணுவால் MADS1 டவுன் ரெகுலேட் செய்யப்படும் மேலும் என்ன நடக்கிறது என்றால் இந்த மரபணுக்களின் வெளிப்பாடு அதிகரித்துக் கொண்டே போகிறது இந்த மரபணுக்களின் வெளிப்பாடு குறைந்து கொண்டே போகிறது என்பதை நீங்கள் காணலாம் எனவே MADS1 டவுன் ரெகுலேட் செய்யப்படும் போது 34 தூண்டப்படுகிறது 55 கட்டுப்படுத்தப் படுகிறது இதன் பொருள் MADS1 என்பது 34 இன் எதிர்மறை சீராக்கி மற்றும் MADS55 இன் நேர்மறை சீராக்கி ஆகும் ஆனால் நீங்கள் டெக்ஸாமெதாசோனுடன் தூண்டும்போது இலக்குகளின் தூண்டப்பட்ட வெளிப்பாடு அல்லது அடக்கப்பட்ட வெளிப்பாடு இயல்பு நிலைக்கு வருகிறது ஆனால் நீங்கள் இதை சைக்ளோஹெக்ஸமைடு முன்னிலையில் செய்தால் எனவே சைக்ளோஹெக்ஸைமைடு ஒரு புரத தொகுப்பு தடுப்பானாகும் நீங்கள் அவ்வாறு செய்தால் என்ன நடக்கும் இது நேரடி இலக்கை மட்டுமே செயல்படுத்தும் மறைமுக இலக்கு செயல்படுத்தப்படாது அது நேரடி இலக்காக இருந்தால் அதன் விளைவை நீங்கள் காண்பீர்கள் அது நேரடி இலக்காக இல்லாவிட்டால் அதன் விளைவை உங்களால் காண இயலாது எனவே இங்கே என்ன நடக்கிறது நீங்கள் சைக்ளோஹெக்ஸமைடு முன்னிலையில் வைக்கும்போது இது குறைந்துவிடும் இந்த விளைவு இந்த மரபணுக்கள் MADS1 ஆல் நேரடியாக கட்டுப்படுத்தப்படுகின்றன மேலும் இந்த அணுகுமுறை ChIP வரிசைப்படுத்தலுடன் இணைந்து பயன்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவிக்கிறது எனவே அடிப்படையில் ChIP வரிசைப்படுத்தல் குரோமாடின் இம்யூனோபிரெசிபிட்டேஷனை மிகவும் ஒத்திருக்கிறது அந்த மரபணுக்களை அடையாளம் கண்டு வரிசைப்படுத்துதல் அல்லது ChIP வரிசைப்படுத்துதலுக்குப் பயன்படுத்தவும் இந்த ஆய்வின் மூலம் நேரடியாக MADS1 ஆல் கட்டுப்படுத்தப்படுகின்ற மூன்று முக்கியமான மரபணுக்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன பின்னர் அவற்றின் ஒழுங்குமுறை நெட்வொர்க்குகளை நீங்கள் பயன்படுத்தலாம் மற்றும் அடையாளம் காணலாம் அவற்றின் ஒழுங்குமுறை நெட்வொர்க்குகளை நீங்கள் நிறுவலாம் நாம் இங்கே நிறுத்துவோம் அடுத்த வகுப்பில் தாவர மேம்பாட்டு வளர்ச்சியின் அடுத்த அத்தியாயத்தைத் தொடங்குவோம் மிக்க நன்றி